ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் க்கான டிகிரி ஆப் ஸ்டெபிளிட்டி என்ன என்பதை பார்த்தோம் பொதுவாக ஐகேன் மதிப்புகள் ஆரிஜினுக்கு அருகில் S பிளேனின் இடது பக்கம் இருக்கும் இன்டெக்ரால் கண்ட்ரோலரின் ஐ மாற்றுவதன் மூலம் ஐகேன் மதிப்பை ஆரிஜின் ல் இருந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அதுவரை விலக்கலாம் டிகிரி ஆப் ஸ்டெபிலிட்டியை நாம் இப்படி வரையறுக்கிறோம் அதன் அடிப்படையில் இண்டக்ரல் கண்ட்ரோலரின் கைன் அமைப்புகளின் சில உகந்த மதிப்புகளைப் பெறுகிறோம் இந்த வகையில் நான் இதை மட்டுமே சொன்னேன் ஆனால் இன்டெக்ரால் கண்ட்ரோலரின் கைன் அமைப்புகளுக்கான உகந்த மதிப்புகளை கண்டறிய வேறு பல நுட்பங்களும் உள்ளன அவை இதை விட சிறந்த எதிர்வினையை கொடுக்கும் ஆனால் அவற்றை இந்த வகுப்பில் சொல்ல முடியாது ஏனெனில் நீங்கள் அவற்றுக்கு கோடிங் எழுத வேண்டும் மேலும் என்ன நடக்கிறது என பார்க்க வேண்டும் இதேபோல் நீங்கள் PI கண்ட்ரோலர் அல்லது PID கண்ட்ரோலர் அல்லது இன்டெக்ரல் மற்றும் டெரிவேட்டிவ் ஆகியவற்றின் கலவையைப் பயன்படுத்தினாலும் வகுப்பறையில் அந்த பயிற்சியைச் செய்ய முடியாது அதற்கு உங்களுக்கு கணினி தேவை சில உகந்த மதிப்பை தேர்வு செய்யும் நுட்பம் தேவை எனவே அந்த விஷயங்களை இங்கே கற்றுக்கொடுக்க முடியாது இங்கே பார்த்த பயிற்சிகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்ததாக காம்போசிட் அதிர்வெண் எதிர்வினை பண்புகளை பார்ப்போம் அதற்கு முன் நமக்கு இப்படி ஒரு சிஸ்டம் இருப்பதாக சொல்லுவோம் தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் இது எதனுடனும் இணைக்கப்பட்டு இருக்கவில்லை மற்றும் நமக்கு இங்கே சுமை உள்ளது ஒருவேளை நமக்கு நிறைய ஜெனரேட்டர்கள் இருப்பதாக கருதினால் அவை இணைக்கப்பட்டிருக்கும் அந்த இணைப்புகள் இந்த சுமைக்கு சக்தியை வழங்கும் இது உங்களுடைய சுமை இது ஜெனரேட்டர் ஒன்று ஜெனரேட்டர் 2 ஜெனரேட்டர் 3 எனச் சொல்வோம் நீங்கள் காம்போசிட் அதிர்வெண் எதிர்வினை பண்பை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நிறைய ஜெனரேட்டர்கள் உள்ளன மேலும் அவை இணையாக உள்ளன அனைத்து ஜெனரேட்டர்களும் ஒத்திசைவான குழுவில் இருப்பதாக கருதுவோம் அவை ஒற்றுமையாக இருக்கும் அதாவது அவற்றின் வேகம் ஒரே மாதிரியாக அதிகரிக்கும் அல்லது குறையும் இப்போது காம்போசிட் அதிர்வெண் எதிர்வினை பண்புகளுக்கு வருவோம் இப்போது நம்மிடம் n ஜெனரேட்டர்கள் இருப்பதாகக் கொள்வோம் இவை அனைத்தும் சுமைக்கு சக்தியை வழங்குகின்றன நாம் இதை பொதுமைப்படுத்தி உள்ளோம் n ஜெனரேட்டர்கள் இருந்தால் தொகுதி வரைபடம் எப்படி இருக்கும் ஒரு ஜெனரேட்டர் க்காண வரைபடத்தை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் நாம் இங்கே இடத்தை மிச்சப்படுத்த வேண்டும் நான் ரிகிட் வகை டர்பைன் ஐ எடுத்துக்கொள்கிறோம் இது கவர்னர் நேர மாறிலி மற்றும் இது நான் ரிகிட் வகை டர்பைன் இதில் ஸ்டிம் செஸ்ட் நேர மாறிலி இருக்கும் இந்த வகையில் அதாவது சிங்கிள் ஏரியா வகையில் அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட வகையில் ஆனது இருந்திருக்கும் ஆனால் இங்கே n எண்ணிக்கையிலான அதே யூனிட்டுகள் இருக்கும் இது மிகவும் எளிமையானது எடுத்துக்காட்டாக இந்த பகுதி ஆனது அப்படியே இருக்கும் உங்களிடம் மூன்று ஜெனரேட்டர்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அவை வெவ்வேறு மந்தநிலை மாறிலி ஐக் கொண்டிருக்கலாம் நிச்சயமாக இதன் சமமான H ஐ எப்படி பெறுவது என்பது பற்றி பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் பாட திட்டத்தில் ட்ரான்சியின்ட் ஸ்டெபிளிட்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்கும் போது பார்த்துள்ளோம் நீங்கள் ஐ கொண்டிருந்தால் அதை சமமான H மற்றும் ஒரு பவர் சிஸ்டம் நேர மாறிலி என சொல்லக் கூடிய KP ன் மூலம் குறிப்பிடலாம்

T அது இங்கே காட்டப்பட்டுள்ளது n ஜெனரேட்டர்கள் இருந்தாலும் இந்த தொகுதி ஒற்றை தொகுதியாக மட்டுமே இருக்கும் எனவே H ஆனது சமமான H ஆக இருக்கலாம் என்று கருதினால் நீங்கள் அனைத்து இணை இணைப்புகளையும் மேலும் பெறலாம் எனவே இது ஒரே ஒரு அமைப்பு தான் இவை அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கும் என ஏற்கனவே சொன்னேன் எனவே இவற்றை ஒரே ஒரு அதிர்வெண் மூலம் குறிப்பிடலாம் எனவே ஒரே ஒரு அதிர்வெண் விலகல் மட்டுமே இருக்கும் வெவ்வேறு H1 H2 H3 இருந்தாலும் சமமான H ஐ எடுத்துக் கொள்ளலாம் இவை இணையாக இருந்தால் இந்த பவர் ஸிஸ்டெத்தின் ட்ரான்ஸபெர் பங்க்சன் ஆனது ஆக இருக்கும் இப்போது இது ஒன்றாக இருக்கிறது இவை வெவ்வேறு கவர்னர் நேர மாறிலிகள் கொண்டிருந்தால் இது ஒற்றையாக இருக்காது முன்பு பார்த்த தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் க்கு ஒரே ஒரு u தான் இருந்தது ஆனால் இங்கே பல யூனிட்டுகள் இருக்கின்றன ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உள்ளீடு ஆனது ஆக இருக்கும் இவை என்ன என்பதை பின்னர் பார்ப்போம் இப்போது இவை அனைத்தும் பிளஸ் பின்னூட்டம் மற்றும் இப்போது இங்கிருந்து இது யூனிட் ஒன்றுக்கானது இது யூனிட் 2 க்கு இந்த ஆனது இங்கே வருகிறது யூனிட் n க்கான பின்னூட்டம் ஆக இருக்கும் இங்கே அது மற்றும் இங்கே நீங்கள் இதை முதல் யூனிட்டுக்கு அனுப்பியுள்ளீர்கள் இது இரண்டாவது யூனிட்டுக்கு இது மூன்றாவது யூனிட்டுக்கு மற்றும் ஆனது யூனிட் 1 க்கான ஜெனெரேஷன் ஆனது யூனிட் 2 க்கான ஜெனெரேஷன் மற்றும் ஆனது யூனிட் n க்கான ஜெனெரேஷன் அதாவது இந்த கூட்டுத்தொகை ஆனது இங்கே சுமையாக இருக்கும் ஒரே ஒரு சுமை தான் இருக்கும் என்று முன்பே சொன்னேன் எனவே இது அனைத்தையும் ஒரே ஓரு நேர மாறிலி மூலம் குறிப்பிடலாம் ஒற்றை H என்பதால் நாம் அதை உருவாக்க முடியும் எனவே மற்றும் வெளியீடு ஆகும் அதிர்வெண் விலக்கலுக்கான எளிய வரைபடம் உள்ளது இது வரைய நீங்கள் கவலைப்பட தேவையில்லை முதலில் ஒற்றை ஏரியாவுக்கு வரையும் போது நீங்கள் என போட்டதை இப்போது என மாற்றி போட வேண்டும் ஆனது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் முதல் வரை ஒரே பின்னூட்டம் தான் இருக்கும் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் இது படம் 15 இது பல யூனிட் கள் கொண்ட தனிமைப்படுத்தப்பட்ட பவர் சிஸ்டம் நீங்கள் பவர் சிஸ்டம் ஐ ஒன்றிணைக்கும் வரை எதனுடனும் அது ஒன்றோடொன்று இணைக்கப்படவில்லை இது டை லைன் மாடல் டை லைன் என்பது மும்முனை பரிமாற்ற லைன் ஆகும் இரண்டு பவர் சிஸ்டங்கள் டை லைன் மூலம் இணைக்கப் பட்டால் அதை டை லைன் மாடல் என்போம் இதுதான் பல யூனிட் கொண்ட தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் ன் தொகுதி வரைபடம் இதில் பல ஜெனெரேட்டர்கள் உள்ளன இது மல்டி யூனிட் சிஸ்டம் ஆகும் ஒரு அன்கண்ட்ரோல்ட் சிஸ்டம் க்கு ஆகிய அனைத்தும் ஸிரோ ஆக இருக்கும் அன்கண்ட்ரோல்ட் சிஸ்டம் க்கு கிய அனைத்தும் ஸிரோ ஆக இருக்கும் ஸ்டெடி ஸ்டேட் ல் S ஆனது 0 ஆக மாறும் எனவே t ஆனது முடிவிலி ஆக மாறும் இது நமக்கு முன்பே தெரியும் ஒற்றை யூனிட்டுக்கு இது ஆக இருந்தது பல யூனிட்டுகள் இருந்தாலும் அர்த்தம் ஒன்றுதான் ஆனது 0 ஆக இருந்தாலும் அனைத்து தொகுதிகளுக்கும் நீங்கள் t ஐ முடிவிலி ஆக மாற்றினாலும் S ஐ ஸிரோ ஆக மாற்றினாலும் நடக்கப் போவது ஒன்றுதான்

என்பது நமக்கு தெரியும் அனைத்து தொகுதிகளுக்கும் S ஐ ஸிரோ ஆக மாற்றுவதன் மூலம் ஸ்டெடி ஸ்டேட் ஐ நீங்கள் கணக்கிடலாம் இது 1 இது 1 இது 1 இது 1 மற்றும் இதுவும் 1 மற்றும் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகள் ஆன ஆகியவற்றை கூட்ட வேண்டும் மற்றும் உடன் ஐ பெருக்கி வரும் மதிப்பு க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கு ஆக இருக்கும் ஒற்றை ஏரியா சிஸ்டம் க்கு மட்டுமே இருக்கும் மற்றவை இருக்காது இங்கு n யூனிட்டுகள் இருப்பதால் ஏனென்றால் t ஆனது முடிவிலி ஆக மாறும் அல்லது S ஆனது 0 ஆக மாறும் s ஆனது ஸிரோ ஆக மாறினால் ஸ்டெடி ஸ்டேட் தொகுதி வரைபடம் கிடைக்கும் அது இதுவல்ல உங்களுக்கு புரியும் என நினைக்கிறேன் இங்கே என போட்டால் ஆனது இதனால் பெருக்கப்படும் எனவே நமக்கு கிடைக்கும் அல்லது இதை சுருக்கினால் கிடைக்கும் இது ஸ்டெடி ஸ்டேட் ஆகும் பல யூனிட்டுகள் இருப்பதால் இதை காம்போசிட் சிஸ்டம் எனலாம் இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரருக்கான சமன்பாடு இது முன்பு இருந்ததைப் போன்றது உங்களிடம் ஒரே ஒரு யூனிட் இருந்தால் இந்த இரண்டு அல்லது n டெர்ம் இருக்காது இது ஆக இருந்திருக்க வேண்டும் இங்கே பல யூனிட்டுகள் இருப்பதால் இது ஆக இருக்கும் அல்லது இதைஎனவும் எழுதலாம் ஒற்றை யூனிட்டுக்கு இதை என எழுதினோம் இங்கே பல யூனிட்டுகள் இருப்பதால் 1R க்கு பதில் என எழுதுகிறோம் இங்கே Reqஆனது ஆக இருக்கும் எனவே தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் க்கு LFC ன் செயல்பாடு சிஸ்டம் அதிர்வெண்ணை குறிப்பிட்ட பெயரளவு மதிப்புக்கு மீட்டெடுப்பதே ஆகும் இது ரீசெட் அல்லது இன்டெக்ரல் கண்ட்ரோலர் ஐ சேர்ப்பதன் மூலம் நிறைவேற்றப்படுகிறது அதை பார்ப்பதற்கு முன் இதை பாருங்கள் D ஆனது மிகவும் குறைந்த மதிப்பை கொண்டிருக்கும் இது என்பதால் ஆனது நிச்சயம் 120 ஆக இருக்கும் எனவே D ஆனது 1120 ஆக இருக்கும் D மதிப்பு சிறியதாக இருப்பதால் அதை தவித்து விட்டு இதை தோராயமாக 1 மைனஸ் டெல்டா PL என மதிப்பிடலாம் இந்த வகையில் அது ஆக இருக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் என கருதினால் இது ஆக இருக்கும் இது உங்கள் n டெர்ம் வரை போகும் அதாவது இது ஆக மாறும் n ஆனது 1 எனில் நீங்கள் முன்பு பார்த்த ஒற்றை யூனிட்டுக்கான இந்த ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் மதிப்பு ஆனது கிடைக்கும் ஒற்றை யூனிட்டுக்கு மேல் செல்லும் பொது ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஆனது குறையும் ஆனது 0 01 ஆகவும் R ஆனது 2 4 ஆகவும் இருந்தால் சுமை அதிகரிக்கும் எனவே ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் n ஆனது ஒருவேளை 2 ஆக இருந்தால் ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் நீங்கள் நிறைய யூனிட்டுகளை இணையாக வைக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஆனது குறைகிறது இதனால் சிஸ்டம் ன் அதிர்வெண் ஆனது அதன் பெயரளவு மதிப்பில் இருந்து புறப்படுவது குறைவாக இருக்கும் இது நமக்கு சாதகமான ஒன்று பொதுவாக பவர் சிஸ்டங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட்டுகள் இருப்பதை கண்டிருப்பீர்கள் மூன்று அல்லது நான்கு யூனிட்டுகளை வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் இருக்கும் நம்முடைய குறிக்கோள் ஸ்டெடி ஸ்டேட் இல்லாமல் செய்வதுதான் அதற்கு நாம் என்ன செய்வது அதை செய்ய நமக்கு இண்டக்ரல் செயல்பாடு தேவை உங்கள் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் ஆனது அனல் மின் நிலையத்துக்கு தேவை என்று வைத்துக்கொள்வோம் ப்ரோபோர்சனல் கண்ட்ரோலர் ம் உபயோக படுத்தலாம் ஆனால் டெரிவேட்டிவ் கண்ட்ரோல் உபயோக படுத்த முடியாது ஏன் என்பது இந்த படத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது அனல் மின் நிலையம் பொதுவாக பேப்பர் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் ஐ பயன்படுத்துகிறது மேலும் மிகச் சிறிய கைன் அமைப்பு காரணங்களைக் கொண்டுள்ளது இதை நான் பின்னர் சொல்கிறேன் நீங்கள் இன்டெக்ரல் செயல்பாட்டுக்கு தான் வர வேண்டும் இந்த வகையில் என்ன நடக்கும் இந்த தொகுதி வரைபடத்தை பாருங்கள் இது n யூனிட்டுகளில் இது எங்கிருந்து வருகிறது இது உங்களுடைய அதிர்வெண் விலகல் இது இன்டெக்ரல் கண்ட்ரோலர் மற்றும் இது u u11 ஆனது யூனிட் ஒன்றுக்கு செல்கிறது இதே போல மற்றவையும் செல்கின்றன இது u மற்றும் இது இதுதான் இன்டெக்ரால் கண்ட்ரோலரின் அமைப்பு பொதுவாக ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு மதிப்பு சுமை தேவைக்கு சமமாக இருக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட சிஸ்டம் க்கும் இப்படித்தான் இருக்கும் சுமை தேவை 10 மெகா வாட் எனில் ஸ்டெடி ஸ்டேட் ம் 10 மெகா வாட் ஆகத்தான் இருக்கும் இந்த 10 மெகா வாட் ஆனது இந்த யூனிட்டுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் இந்த வகையில் u மற்றும் இந்த உள்ளது நீங்கள் தன்னிச்சையான மதிப்புகளை அமைத்தால் ஆனது எதுவாக இருந்தாலும இதன் கூட்டு தொகை 1 ஆக இருக்க வேண்டும் சுமை ஆனது ஒருவேளை திடீரென 10 மெகா வாட் ஆக அதிகரித்தால் அது யூனிட்டுகளுக்குள் பகிர படும் எனவே உங்களுக்கு எரிபொருள் குறைந்த அளவே செலவாகும் நான் மீண்டும் சொல்கிறேன் எகனாமிக் லோட் டிஸ்பட்ச் கருத்து இங்கே வருகிறது ல் தன்னிச்சையான மதிப்புகளை அமைப்பதற்கு பதிலாக நம்மிடம் இருக்கும் n யூனிட்டுக்கு இந்த 10 மெகா வாட் ல் இருந்து எவ்வளவு கிடைக்கும் என்று பார்த்தால் நம்மிடம் 3 யூனிட்டுகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு யூனிட்டும் வெவ்வேறு எரிபொருள் பண்புகள் கொண்டிருக்கும் இந்த மூன்று யூனிட்டுக்கும் குறைந்த எரிபொருள் செலவு வருமாறு எப்படி செய்வது இந்த வகையில் ஆனது என்ன என்பதை நீங்கள் வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் 10 மெகா வாட் என்று சொன்னேன் பத்து மெகாவாட் மின் தேவை அதிகரிக்கிறது என்போம் மற்றும் இதை 1 என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இங்கு 0 4 ஐ வைத்தால் இது 0 4 மற்றும் இது 0 2 ஆக இருக்கும் ஏனெனில் கூட்டுத்தொகை ஒன்றாக இருக்க வேண்டும் இப்போது என்ன நடக்கும் ஆனது 4 மெகா வாட் உற்பத்தி செய்யும் இந்த யூனிட் 4 மெகா வாட் உற்பத்தி செய்யும் இது மூன்று ஜெனெரேட்டர்கள் கொண்ட பவர் சிஸ்டம் எனில் இந்த இறுதி யூனிட் 2 மெகா வாட் உற்பத்தி செய்யும் இந்த சுமை அதிகரிப்பால் நீங்கள் இந்த ன் மதிப்பை அமைக்க வேண்டும் இதன் மதிப்பு 1 க்குள் இருக்க வேண்டும் ஒருவேளை எதாவது ஒன்றுக்கு நீங்கள் இந்த மதிப்பை 0 ஆக அமைத்தால் உதாரணமாக மூன்றாவது யூனிட்டுக்கு இந்த மதிப்பு 0 என்போம் அப்படி அமைக்கும் போது இது 0 4 ஆக இருக்கும் மற்றும் இது 0 6 ஆக இருக்கும் அதாவது ஸ்டெடி ஸ்டேட் ல் இது 4 மெகா வாட் உற்பத்தி செய்யும் இது 6 மெகா வாட் உற்பத்தி செய்யும் மற்றும் இது ஒன்றையும் உற்பத்தி செய்யாது ஆனால் ட்ரான்சியின்ட் ல் இது சில விளைவுகளை கொண்டிருக்கும் ஏனெனில் ட்ரான்சியின்ட் ல் இது ஊசலாடும் பின்னர் ஸ்டெடி ஸ்டேட் ல் செட்டில் ஆகும் எனவே இது 0 ஆக இருந்தால் ட்ரான்சியின்ட் ல் சில விளைவுகளை கொண்டிருக்கும் ஆனால் ஸ்டெடி ஸ்டேட் ல் ஒன்றையும் உற்பத்தி செய்யாது அதனால் தான் இது கண்ட்ரோல் அமைப்பு எனப்படுகிறது அதிர்வெண் விலகல் டெல்டா F ஆனது இதன் உள்ளீடாக இருக்கும் ஏனெனில் நமது நோக்கம் அதிர்வெண்ணில் இருக்கும் ஸ்டெடி ஸ்டேட் எர்ரர் ஐ பூஜ்ஜியமாக செய்வதாகும் உங்களிடம் n யூனிட்டுகள் இருந்தால் இவை அனைத்தும் அவற்றுக்கு உள்ளீடாக செல்லும் இது தான் கண்ட்ரோலர் ன் அமைப்பு அதை தான் நான் ஆக கொடுத்துள்ளேன் உடைய கூட்டு தொகை 1 ஆக இருக்கும் ஸ்டெடி ஸ்டேட் ல் u ஸ்டெடி ஸ்டேட் ஆனது ஆக இருக்கும் இதை நாம் ஒற்றை ஏரியா சிஸ்டம் க்கு ஏற்கனவே பார்த்தோம் எனவே ஒவ்வொரு யூனிட்டின் ஸ்டெடி ஸ்டேட் வெளியீடும் ஆக இருக்கும் இவைதான் ஜெனெரேட்டர்களின் ஸ்டெடி ஸ்டேட் பவர் ஜெனெரேஷன்கள் நீங்கள் சிமுலேஷண் க்கு சென்றால் இந்த பவர் ஆனது இந்த ஜெனேரேட்டரால் உருவாக்கப்படுவதை காண்பீர்கள் இதைத்தான் காம்போசிட் சிஸ்டம் என அழைக்கிறோம் நேரம் இருந்தால் நான் அனல் மின் நிலையம் மற்றும் நீர் மின் நிலையங்கள் பற்றி சொல்கிறேன் ஆனால் அதை சொன்னால் அதிக நேரம் ஆகும் எனவே நாம் அனல் மின் நிலையம் பற்றி மட்டும் பார்ப்போம் இவை அனைத்தும் ஸ்டீம் டர்பைன்கள் ஆனால் நீர்மின் நிலையங்களை பொருத்தவரை இது வேறு அதாவது ஹைட்ரோ கவர்னராக இருக்கும் மற்றும் ஹைட்ரொ டர்பைனின் டிரான்ஸ்பர் பங்க்சன் ஆனது வேறு மாதிரி இருக்கும் எனவே நாம் ஸ்டீம் டர்பைன் பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம் எனவே ஒவ்வொரு ஜெனரேட்டரும் நீங்கள் விரும்பும் வகையில் சக்தியை உருவாக்க முடியாது ஏனென்றால் உங்களுக்கு நிறைய பிஸிக்கல் கட்டுப்பாடு உள்ளது இந்த பிஸிக்கல் கட்டுப்பாடு காரணமாக இந்த யூனிட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் ஜெனெரேஷன் ரேட் லிமிட் என்ற ஒன்று உள்ளது அதை எவ்வாறு இதனுடன் இணைக்க முடியும் என்பதை பின்னர் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் ஜெனெரேஷன் ரேட் லிமிட் ஐ நீங்கள் கருதும் அந்த நேரத்தில்தான் உங்கள் சிஸ்டம் நேரியல் அல்லாததாக மாறும் அதனால் நாம் இப்போது அதை எடுக்க போவதில்லை நாம் சிமுலேஷன் செய்யம் போது நேரியல் இல்லாத சிஸ்டம் ல் ஒவ்வொரு ஜெனெரேட்டரும் ஒவ்வொரு வகையான கட்டுப்பாடு கொண்டிருக்கும் அந்த கட்டுப்பாடுகள் சிஸ்டம் ன் பவர் ஜெனெரேஷன் என்று சொல்லப்படும் வெளியீட்டில் திணிக்கப்படும் இன்னொரு விஷயம் இருக்கிறது இது கவர்னர் மாடல் மறைக்காத விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு கவர்னருக்கும் ஒரு டெட் பேண்ட் இருக்கும் டெட் பேண்ட் என்பது வால்வு நிலையில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையான வேக மாற்றத்தின் அளவை குறிக்கிறது எனவே டெட் பேண்ட் உள்ளது எனவே நீங்கள் கவர்னர் டெட் பேண்ட் ஐ கருத்தில் கொண்டால் அது சில கணித பகுப்பாய்வுகளைக் கொண்டுள்ளது ஆனால் இங்கே நீங்கள் ஒரு ஜெனெரேஷன் ரேட் லிமிட் வைத்தால் இதை நாம் கருத்தில் கொள்ள மாட்டோம் நீங்கள் ஒரு கவர்னர் டெட் பேண்டை வைத்தால் எதிர்வினையில் நீங்கள் மிக நீண்ட நீடித்த ஊசலாட்டத்தைக் காண்பீர்கள் மிக நீண்ட நேரத்திற்கு பின் அது ஸ்டெடி ஸ்டேட் க்கு செல்லும் டெட் பேண்ட் ஆனது நிலையானது என்றாலும் நீடித்த ஊசலாட்டத்தை கொடுக்கிறது அதன் ஆம்ப்ளிடூட் சிறியது ஆனால் அது உங்களுக்கு ஒரு நிலையான ஊசலாட்டத்தை வழங்கும் அந்த விஷயங்கள் AGC உள்ளன ஆனால் இந்த கண்ட்ரோலர் ஐ நாம் எந்த அமைப்பிற்கும் பயன்படுத்த மாட்டோம் நடைமுறையில் நீங்கள் எடுக்கும் எந்த அமைப்பும் தொடர்ச்சியான அமைப்பாகும் பவர் சிஸ்டம் கூட ஒரு தொடர்ச்சியான அமைப்பாகும் ஆனால் இந்த கண்ட்ரோலர் பகுதி எப்போதுமே தொடர்ச்சியற்றதாக இருக்கும் இது உண்மையில் ஒவ்வொரு சாம்ப்ளிங் இன்ஸ்டன்ட் லும் சாம்பிள் படுகிறது AGC க்கான சாம்ப்ளிங் இன்ஸ்டன்ட் ஆனது ஒரு வினாடி இரண்டு வினாடி நான்கு வினாடி ஆக இருக்கலாம் உங்களுக்கு ஆறு அல்லது எட்டு வினாடிகள் கூட இருக்கும் அது 32 வினாடி வரை கூட போகலாம் அதன்படி இந்த கண்ட்ரோலர் ஆனது செயல்படும் இந்த u கூட தொடர்ச்சியான பின்னூட்டம் கொடுப்பதற்கு பதில் சாம்ப்ளிங் இன்ஸ்டன்ட் ல் மட்டுமே பின்னூட்டம் கொடுக்கும் அந்த விஷயங்கள் நமது படத்துக்கு அப்பாற்பட்டவை ஆனால் இந்த கருத்து தொடர்பான சில யோசனைகளை உங்களுக்கு வழங்குகிறேன் நேரியல் சக்தி அமைப்பு பற்றி நாம் ஏற்கனவே படித்த்துள்ளோம் அடுத்து பவர் சிஸ்டம் ன் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட செயல்பாட்டைக் கருத்தில் கொள்வோம் அதாவது இரண்டு பவர் சிஸ்டம் கள் அல்லது n எண்ணிக்கையிலான பவர் சிஸ்டம் கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன கான்செப்ட் ஆப் கண்ட்ரோல் ஏரியா இங்கு வருகிறது உதாரணமாக இது ஒரு பவர் சிஸ்டம் மற்றும் இது ஒரு பவர் சிஸ்டம் என்போம் இது ஏரியா 1 மற்றும் ஏரியா 2 இங்கே வருகிறது உங்களுடைய மின்னழுத்தங்கள் ஆக இருக்கும் இந்த லைன் டை லைன் ஆகும் மற்றும் இது ஒரு சிங்கிள் லைன் வரைபடம் இங்கே இந்த பக்கத்தில் ஒரு மிகப் பெரிய பவர் நெட்வொர்க் இருக்கிறது அனைத்து பவர் நெட்வொர்க்குகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு உள்ளது இந்த பக்கம் இடை இணைப்பு உள்ளது இந்த இரண்டுக்கும் இடையே இந்த இரண்டு பவர் சிஸ்டங்களும் டை லைன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன டை லைன் என்பது மும்முனை பரிமாற்ற லைன் இதன் மூலம் இந்த சுமைகள் இணைக்கப்பட்டுள்ளன இது என்னுடைய ஏரியா 1 எனில் ஆனது இதன் சுமை மற்றும் ஆனது ஏரியா 2 ன் சுமை இந்த பவர் சிஸ்டம் அல்லது இந்த ஏரியா ஆனது அதன் சொந்த ஜெனெரேஷன் மூலம் அதன் சுமைக்கு சக்தி வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த தேவை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் இந்த பகுதி மின் உற்பத்தி திறன்கள் எதுவாக இருந்தாலும் அவை சுமை தேவையை பூர்த்தி செய்யத் தவறிவிட்டன என்போம் பின்னர் கூடுதல் தேவை என்னவோ அது இந்த பகுதி தேவையான அளவுக்கு அதிகமாக வைத்திருந்தால் இந்த பகுதியில் இருந்து வரும் அப்போது இந்த டை லைன் வழியே பவர் ஆனது வரும் இதுதான் இணைக்கப்பட்ட செயல்பாடு இந்த இரண்டு பகுதிகளுக்கு இடையேயான கூட்டுறவு உதவி தான் இதன் முக்கிய நன்மை ஆகும் பொதுவாக நீங்கள் பல ஏரியா க்களை கொண்டிருப்பீர்கள் இது பல ஏரியா க்களை கொண்டிருக்கலாம் இது ஒரு ஏரியா இது மற்றொரு ஏரியா இது மற்றொரு ஏரியா மற்றும் இது மற்றொரு ஏரியா எனவே இது இப்படி இணைக்கப்படலாம் இது இப்படி இணைக்கப்படலாம் எனவே இந்த டை லைன் மூலம் நீங்கள் அதிக இணைப்பை ஏற்படுத்தினால் இது பவர் சிஸ்டம் ஒன்று இது பவர் சிஸ்டம் இரண்டு இது பவர் சிஸ்டம் மூன்று இது பவர் சிஸ்டம் நான்கு எனவே இந்த ஏரியா க்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று உதவ முடியும் எனவே ஒத்துழைப்பு உதவி என்பது உண்மையில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பவர் சிஸ்டம் களின் நன்மைகளில் ஒன்றாகும் அதனால்தான் நாம் பவர் சிஸ்டம் ன் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட செயல்பாட்டிற்கு வந்தோம் எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் இரண்டு ஏரியா சிஸ்டம் மட்டும் எடுத்துக் கொள்வோம் இதுபோல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இரண்டு பவர் சிஸ்டம் களை மட்டுமே பார்ப்போம் இதை நாம் எடுக்க போவதில்லை ஏனெனில் இது வகுப்பறை நோக்கத்திற்காக அல்ல இதனுடைய மாடலிங் மற்றும் தொகுதி வரைபட பிரதிநிதித்துவம் மிகப் பெரியது மற்றும் பகுப்பாய்வு சிறிது நீளமாக இருக்கும் இந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட செயல்பாட்டை மட்டுமே நாம் எடுத்து கொள்வோம் எனவே அந்த வழக்கில் என்ன நடக்கும் இரண்டு ஏரியா அல்லது மூன்று ஏரியா என எதுவாக இருந்தாலும் கான்செப்ட் ஆப் கண்ட்ரோல் வரும் என்று நான் முன்பே சொன்னேன் ஜெனெரேஷன் நிலையங்கள் மற்றும் சுமைகளின் எண்ணிக்கையுடன் ஒரு நடைமுறை அமைப்பைக் கருதுங்கள் இந்த சிஸ்டம் க்கு இது ஏரியா 1 மற்றும் இது ஏரியா 2 இது ஒரு பெரிய பவர் சிஸ்டம் என்பதால் இதில் பல ஜெனெரேட்டர்கள் உள்ளன ஒருவேளை நீங்கள் சென்னையில் ஒரு பவர் சிஸ்டமும் பெங்களூரு வில் இன்னொரு பவர் சிஸ்டமும் கொண்டிருந்தால் அவை இந்த மும்முனை பரிமாற்ற டை லைன் மூலம் இணைக்கப்பட வேண்டும் இந்த பவர் சிஸ்டம் கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப் படுவதால் எனக்கு மின் தேவை ஏற்படும் பொது நான் இந்த ஏரியா வில் இருந்து அல்லது இந்த ஏரியா வில் இருந்து அதை வாங்க முடியும் இது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட செயல்பாடுகளின் திட்டமிடப்பட்ட பலன் பலன் ஆகும் இந்த ஒத்துழைப்பு உதவி ஆனது உண்மையில் மிக நன்றாக உதவுகிறது ஆனால் குறிப்பிட்ட ஏரியா வில் உள்ள அனைத்து ஜெனெரேட்டர்களும் அதன் சொந்த சுமை தொந்தரவு அல்லது சொந்த சுமை அதிகரிப்புக்கு இடமளிக்க கூடாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தான் கான்செப்ட் ஆப் கண்ட்ரோல் ஏரியா இங்கு வருகிறது என நான் சொன்னேன் ஒரு பெரிய ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட செயல்முறையின் LFC சிக்கல் ஆனது முழு அமைப்பையும் பல கட்டுப்பாட்டுப் பகுதிகளாகப் பிரிப்பதன் மூலம் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது உதாரணமாக இதை நான் உங்களுக்குக் காண்பித்தேன் இந்த விஷயத்தை நீங்கள் பிரித்தால் நீங்கள் அதை வெவ்வேறு பகுதிகளாகப் பிரிக்கலாம் இது இதைப் பிரிக்கலாம் ஒரு கட்டுப்பாட்டு பகுதி ஆனது ஒரு பவர் சிஸ்டம் ஆக இருக்கலாம் சிஸ்டம் ன் ஒரு ஏரியா ஆக இருக்கலாம் அல்லது பொதுவான ஜெனெரேஷன் கட்டுப்பாட்டு திட்டம் பயன்படுத்தப்படும் அமைப்பின் கலவையாக இருக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு பொதுவான ஜெனெரேஷன் கட்டுப்பாட்டு திட்டம் இருக்கும் இது ஒரு பவர் சிஸ்டம் ஆக இருக்கலாம் அல்லது ஒரு சிஸ்டம் ன் ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லது ஒரு பொதுவான ஜெனெரேஷன் கட்டுப்பாட்டு திட்டம் பயன்படுத்தப்படும் சிஸ்டம் களின் கலவையாக இருக்கலாம் இது தான் கான்செப்ட் ஆப் கண்ட்ரோல் ஏரியா ஏரியா என்பது அடிப்படையில் ஒரு பவர் சிஸ்டம் அல்லது பவர் சிஸ்டம் ன் ஒரு பகுதி பல ஜெனரேட்டிங் நிலையங்கள் உள்ளன மற்றும் மற்றும் பல சுமைகளும் உள்ளன இது ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க் போன்றது ஆனால் இவை அனைத்துக்கும் ஒரு பொதுவான ஜெனெரேஷன் கட்டுப்பாட்டுத் திட்டத்தைப் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு கட்டுப்பாட்டுப் பகுதியிலும் உள்ள மின் இணைப்பு மிகவும் வலுவானது இது ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க் மற்றும்இவை பல பரிமாற்ற லைன் களால் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் பல பஸ் பார்களுக்கு நடுவில் இருக்கிறீர்கள் எனவே அண்டை பகுதியுடன் உள்ள லைன்களுடன் ஒப்பிடும்போது கட்டுப்பாட்டு பகுதி மிகவும் வலுவானது டை லைன் என்றால் இது ஒன்று மட்டுமே இது இப்படி இணைக்கப்பட்டுள்ளது உங்களிடம் பல பஸ் பார்கள் உள்ளன மற்றும் பல பரிமாற்ற லைன் கள் இணைக்கப்பட்டுள்ளன கட்டுப்பாட்டுப் பகுதியில் உள்ள அனைத்து ஜெனரேட்டர்களும் ஒற்றுமையாக அல்லது ஒத்திசைவாக ஊசலாடுகிறது மற்றும் அது ஒற்றை அதிர்வெண்ணால் வகைப்படுத்தப்படுகிறது அதாவது அவைகள் ஒத்திசைவான குழுவில் உள்ளன அவை ஒற்றுமையாக ஊசலாடும் ஊசலாடும் அவற்றின் வேகத்தில் அதிகரிப்பு அல்லது குறைவு எதுவாக இருந்தாலும் அது ஒரே மாதிரி இருக்கும் அதாவது அவை ஒற்றை அதிர்வெண்ணால் வகைப்படுத்தப்படலாம் இது அனுமானம் மட்டுமே சாதாரண நிலை செயல்பாட்டில் ஒரு பவர் சிஸ்டம் ன் ஒவ்வொரு கட்டுப்பாட்டு பகுதியும் அதன் சுமை தேவையை பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் சுமை தேவை ஆக இருந்தால் இங்கே இருக்கும் ஒவ்வொரு ஜெனெரசன் யூனிட்டும் அதை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதேதான் சாதாரண இயக்க நிலையில் இங்கும் நடக்கும் ஆனால் எனக்கு அதிக மின்சாரம் தேவைப்பட்டால் அல்லது அதிக சுமை தேவை ஏற்பட்டால் நான் அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து மின்சாரம் கடன் வாங்கலாம் ஆனால் அங்கே அதன் தேவையை விட அதிக இருப்பு இருக்க வேண்டும்